இந்த விரிவுரைக்கு வருக கடந்த விரிவுரையில் use case modelகள் graphical model மற்றும் 3 relationsஐப் பயன்படுத்தி சிக்கலான use caseகளை எவ்வாறு சிதைப்பது என்பதையும் நாம் பார்த்தோம் இந்த விரிவுரையில் ஒரு use caseஐ எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்று பார்ப்போம் ஏனென்றால் graphical model முழுமையான படத்தை தெரிவிக்காது அவை use caseகள் எவை என்பதையும் அவற்றை சில use caseகளாக சிதைத்தால் actors யார் என்பதை மட்டுமே இது கூறுகிறது ஆனால் use caseகளின் விவரங்கள் கொடுக்கப்படவில்லை மேலும் ஒரு use case modelல் graphical use case model மட்டும் கொடுக்கப்படாமல் உரை விளக்கமும் கொடுப்பதன் காரணம் இதுவேயாகும் உரை விளக்கத்தைப் பொருத்தவரை use caseகளை ஆவணப்படுத்தும் எந்தவொரு நிலையான வழியையும் UML விதிக்கவில்லை ஆனால் சில நல்ல நடைமுறைகள் திட்டவட்டமாக அதே documentation technique ஐ பயன்படுத்தக் கட்டாயமில்லையென்றாலும் பொதுவாகப் பின்பற்றப்படுகின்றன use caseஐ எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்று பார்ப்போம் Alistair Cockburn தனது புத்தகமாகிய "Writing Effective Use Cases"ல் ஒவ்வொரு use caseக்கும் பின்வரும் ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் use case இன் பெயர் use case ஐ பயன்படுத்தும் actors use case ஐ செயல்படுத்தத் தூண்டும் trigger use case ஐ செயல்படுத்துவதற்கு முன் வைத்திருக்க வேண்டிய முன் நிபந்தனைகள் அதாவது systemக்கும் userக்கும் இடையேயான interaction sequence மற்றும் alternative flows என்பவையாகும் நாம் வெவ்வேறு காட்சிகள் என்ன முக்கிய காட்சி மாற்று ஓட்டம் மற்றும் பலவற்றைக் காண்போம் ஒவ்வொரு use caseசிலும் systemக்கும் பயனருக்கும் இடையில் ஒரு சாதாரண தொடர்பும் சில சமயங்களில்alternative flowsம் உள்ளன இதை விளக்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் வங்கி ATM case ஐ எடுத்துக் கொள்வோம் User வங்கிக்குச் சென்று ATM கார்டைச் செருகுவார் பின்னர் system password அல்லது pin code கேட்கிறது User pin code ஐ உள்ளிடுகிறார் System நம்மிடம் நீங்கள் சேமிப்பு கணக்கு அல்லது நடப்புக் கணக்கிலிருந்து திரும்பப் பெறுவீர்களா அல்லது withdraw செய்வீர்களா என வினவுகிறது User savings account ஐ தேர்வுசெய்கிறார் பின்னர் system தொகையைக் கேட்கிறது User தொகையை உள்ளிடுகிறார் அவர் உள்ளிடும் தொகை 2000 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம் System "உங்களுக்கு அச்சிடப்பட்ட ரசீது வேண்டுமா " என்று கேட்கிறது User ஆம் என்கிறார் பின்னர் பணம் விநியோகிக்கப்படுகிறது மற்றும் printout உருவாக்கப்பட்டு இந்த செயல்முறை முடிவுக்கு வருகிறது எனவே இது ஒரு முக்கிய காட்சி போன்றது ஆனால் சிலசமயம் user தொகையை உள்ளிடும்படி கேட்கப்படும் போது 550 ரூபாய் enter செய்கிறார் பின்னர் system தயவு செய்து 100 ரூபாயின் multiple ஆக உள்ளிடவும் என்று கேட்கிறது எனவே user மீண்டும் சரியான தொகையை உள்ளிடுகிறார் சில நேரங்களில் user 2000 ரூபாய் enter செய்யும்போது system printout வேண்டுமா எனக் கேட்கும் ஆனால் பின்னர் system out of cash என்ற messageஐ generate செய்து இந்த செயல்முறை முடிவுக்கு வருகிறது சில நேரங்களில் இந்த செயல்பாடு தொகையை உள்ளீடு செய்த பிறகு தொடர்கிறது மற்றும் சில நேரங்களில் கணக்கில் போதுமான இருப்பு இல்லை என்று கூறி அது முடிவடைகிறது எனவே முக்கிய காட்சி என்பது userக்கும் systemக்கும் இடையிலான பொதுவான interaction sequence ஆகும் மாற்றுக் காட்சிகளும் மட்டுமல்லாது alternate flows ஐ யும் ஆவணப்படுத்த வேண்டும் அதை ஆவணப்படுத்துவது எப்படி என்று நாம் பார்ப்போம் ATM பணத்தை withdraw பெறும் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கேactor என்பவர் வாடிக்கையாளர் முன் நிபந்தனைகள் என்னவென்றால் ATM சுவிட்ச் ஆன் செய்யப்பட வேண்டும் அல்லது transaction க்கு தயாராக ready state ல் இருக்க வேண்டும் பணத்தை விநியோகிக்க ATM குறைந்தது சில தொகையை வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் out of cash என்று display செய்ய வேண்டும் ATM ஒரு ரசீதை print செய்வதற்குப் போதுமான காகிதம் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் சில எனவே user interact செய்யத் தொடங்குவதற்கு முன் இந்த முன் நிபந்தனைகள் உள்ளன Post condition என்னவென்றால் தற்போதைய தொகை என்பது திரும்பப் பெறுவதற்கு முன்தைய தொகை கழித்தல் எனக் கூறலாம் இங்கே முக்கிய காட்சி பட்டியலிடுகிறோம் Actor actions க்கு இடையிலான தொடர்புகள் மற்றும் அதன் தொரடர்புடைய system action ஆகியவை பல்வகைக் காட்சிகளாகும் வாடிக்கையாளர் டெபிட் கார்டைச் செருகுவார் customer Id ஐ System சரி பார்க்கிறது வாடிக்கையாளர் withdraw ஐ தேர்வு செய்தகிறார் system operation time மற்றும் operation type ஐ கேட்கிறது வாடிக்கையாளர் பணத் தொகையை உள்ளிடுகிறார் System withdraw amount ஐக் கேட்கிறது withdraw amount திரும்பப் பெறும் தொகை legal ஆ என system சரிபார்த்து பணத்தை விநியோகிக்கிறது சிஸ்டம்withdraw amountஐ கணக்கிலிருந்து கழித்து ரசீதை print செய்கிறது வாடிக்கையாளர் பணத்தை எடுத்துக்கொள்கிறார் system பணத்தையும் card ஐ யும் வெளியேற்றுகிறது இது முக்கிய காட்சி இருக்கலாம் மாற்று காட்சியை எவ்வாறு ஆவணப்படுத்துகிறோம் என்பதைப் பார்ப்போம் Step 3 இல் வாடிக்கையாளர் தவறான pin code ஐ உள்ளிட்டுள்ளதால் வாடிக்கையாளர் அங்கீகாரம் ஆகும் மற்றொரு மாற்று ஓட்டம் step 8 ல் ஏற்படலாம் அதாவது வாடிக்கையாளருக்கு கணக்கில் போதுமான நிதி இல்லை பிழை செய்தியைக் காண்பித்து step 6 க்குச் செல்லும்படி கூறலாம் எடுத்துக் காட்டாக Step 8ல் வாடிக்கையாளர் அவருக்கு வழங்கக்கூடிய legal amount ஐ மீறுகிறார் 50000 என்பது legal amount ஆக வைத்துக் கொள்ளலாம் வாடிக்கையாளர் 55000 enter செய்கிறார் error message ஐ காண்பித்து step 6 க்குச் செல்லும்படி கூறலாம் Events களில் விதிவிலக்கான ஓட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது மின்சாரம் செயலிழந்தால் பின்னர் பரிவர்த்தனை ரத்து செய்யப்பட்டு அட்டை வெளியேற்றப்படுகிறது ஒரு use case மற்றும் அதை எவ்வாறு ஆவணப்படுத்தலாம் என்பதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் எனவே ஒரு விமான முன்பதிவு அமைப்பில் மீட்டெடுக்கிறது மாற்ற விரும்பும் segment ஐத் தேர்ந்தெடுக்க system கேட்கிறது System பயணியிடம் புதிய புறப்பாடு மற்றும் destination இலக்கு தகவல்களைக் கேட்கிறது மற்றும் flight available ஆக இருந்தால் change செய்து transaction summary இதுதான் mainline sequence மற்றும் இந்த segment க்கு விமானம் கிடைக்கவில்லை என்றால் error message மற்றும் சில காண்பிக்கப்பட்டு alternate sequence களாக இருக்கலாம் எனவே use caseசை ஆவணப்படுத்த சில temlplatesஐப் பார்த்தோம் ஆனால் UML அதே தரத்தை பின்பற்றாமல் இருப்பதில் நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது அதே templateஐ நாம் tailor செய்து கொள்ளலாம் ஆனால் முன்னர் நாம் விவாதித்தவை நல்ல நடைமுறைகளாகக் கருதப்படுகின்றன மேலும் பல டெவலப்பர்கள் அதில் நுழைய சில தகவல்களைக் கேட்கிறது user அத்தகவலை உள்ளிடுகிறார் system respond செய்கிறது மற்றும் பல எனவே actor ன் action என்ன அதனுடன் தொடர்புடைய system action என்ன என்பதை நாம் அதே வழியில் எழுத வேண்டும் அதை நாம் கலக்காமல் user இடமிருந்து தொகையைப் பெற்று அவருக்கு ரசீது கொடுக்க வேண்டும் இந்த இரண்டையும் நாம் கிளப் user அழுத்துதல் எனவே use caseக்காக நாம் ஆவணப்படுத்தும் ஒவ்வொரு அடியும் use case செயல்பாட்டில் சில உறுதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இப்போதுகொடுக்கப்பட்டுள்ள problem descriptionக்கு use caseகளை எவ்வாறு அடையாளம் காண்பது கொடுக்கப்பட்டுள்ள problem descriptionல் இருந்து use caseகளை கண்டறிவதற்கு உள்ள ஒரு பிரபலமான வழி ஆகிய actors யார் மற்றும் ஒவ்வொரு actorக்கும் அவர் எந்தெந்த செயல்பாடுகளை invoke செய்கிறார் மற்றும் அந்த actorக்கு எதிராக library software case பற்றியும் கண்டோம் நாம் problem descriptionனில் இருந்து actor librarian மற்றும் accountம் member எனக் கண்டறிந்தோம் மற்றும் அந்த member செயல்படுத்த வேண்டிய use cases ஆகிய query book issue book return book ஆகியவற்றைக் கண்டறிவதைப் பற்றியும் கண்டோம் அதேபோல் நூலகர் தற்போதைய இருப்பை சரிபார்த்தல் புத்தக கொள்முதல் விலையை உள்ளிடுதல் சேகரிக்கப்பட்ட அபராதத்தை சரிபார்த்தல் உறுப்பினர் கட்டணம் வசூலிக்கப்படுதல் மற்றும் சில செயல்பாடுகளைக் கொண்டுள்ளார் எனவே actors யார் அவர் invoke செய்ய வேண்டிய functionalities யாவை ஆகியவற்றை கண்டறியும் ஒரு பிரபலமான வழியாகும் இரண்டாவது வழி event based ஆகும் இங்கு systemன் அழைப்புகள் யார் உருவாக்குகிறார் மற்றும் செயல்படுத்தப்படும் use caseகள் என்ன என்பதயும் நாம் அடையாளம் காண்கிறோம் Embedded controllers மாதிரியான சில system களில் நாம் controllerன் state machine specification ஐ வைத்து events ஐ எளிதாக அடையாளம் காணலாம் மற்றும் actors யார் event generate செய்வது யார் மற்றும் இவற்றின் தொடர்புடைய use case என்ன என்பதயும் கண்டறியலாம் எனவே embedded controllers மாதிரியான சில system களில் event based விரும்பத்தக்கதாக இருந்தாலும் actor based தான் அனைத்து systemகளிலும் மிகவும் பிரபலமாக உள்ளது இப்போது ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இது ஒரு course registration software actorகளை அடையாளம் காண்பது அதனுடன் தொடர்புடைய use caseகள் மற்றும் அதை ஆவணப்படுத்துவது எவ்வாறு என்று பார்ப்போம் ஒவ்வொரு செமஸ்டரின் தொடக்கத்திலும் ஒவ்வொரு பேராசிரியர்களும் அவர் கற்பிக்கப் போகும் courses ஐப் பதிவு செய்வார்கள் எனவே softwareல் ஒவ்வொரு பேராசிரியரும் அவர் கற்பிக்கப் போகும் பாட விவரங்களை உள்ளிடுவார் பின்னர் பேராசிரியர்கள் அவர்கள் கற்பிக்கும் coursesஐ enter செய்ததும் மாணவர்கள் நான்கு பாடநெறிகளைத் முடிந்ததும் registration system billing systemக்கு தகவல் அனுப்புகிறது எனவே மாணவர் அவர் எடுக்கும் courses ன் அடிப்படையில் செமஸ்டருக்கான கட்டணதை வசூலிக்கலாம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும்மாணவர் courses ஐக் கைவிடுவதற்கு அனுமதிக்க ஒரு கால அவகாசம் உள்ளது மற்றும் பேராசிரியர் எந்த மாணவர்கள் தங்கள் course offeringsக்கு பதிவு செய்துள்ளனர் என்பதைக் காண system ஐ access செய்ய முடிய வேண்டும் இந்த problem descriptionக்கான use case வரைபடத்தை உருவாக்குவது எவ்வாறு Actorகளை நாம் எளிதாக அடையாளம் காண வேண்டும் இங்கே பேராசிரியர் பாட மற்றும் இதுவும் ஒரு actor ஆகும் எனவே இந்தactors ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய use caseகள் என்ன என்பதை நாம் அடையாளம் காண ஆரம்பிக்கலாம் பேராசிரியர் course details ஐ பதிவு செய்யலாம் மாணவர் course offering ஐ தேர்வு செய்யலாம் Course offering அல்லது கோர்ஸ் ஐ தேர்வு செய்யும்போது அவர் catalog ஐ request செய்வார் எனவே இது optional ஆகும் அவர் request செய்தாலும் செய்யாவிட்டாலும் இது ஒரு extension போல் தெரிகிறது ஒவ்வொரு செமஸ்டருக்கும்மாணவர் courses ஐக் கைவிடுவதற்கு அனுமதிக்க ஒரு கால அவகாசம் உள்ளது எனவே courses ஐக் கைவிடுவது ஒரு use case ஆகும் இதற்கு actor மாணவர் ஏனென்றால் மாணவர் அதை initiate செய்கிறார் ஆனால் படிப்புகளை கைவிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் இருப்பதை நாம் எவ்வாறு represent செய்கிறோம் எங்கே element of time இருக்கிறதோ அங்கே நாம் ஒரு வெளிப்புற system ஆகிய calendar அல்லது வழக்கமான system time கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நாம் ஒரு calander actor அல்லது timer actor ஐ represent செய்யும் போது design process எளிமையாகிறது எப்போதெல்லாம் நேரத்தின் உறுப்பு இருக்கிறதோ அப்போது நாம் மற்றொரு actor ஆகிய calendar ஐ கொள்வோம் மேலும் இது பேராசிரியர் எந்த மாணவர் sign up செய்கிறார் என்பதை அணுக உதவும் ஒரு use case ஆகும் இப்போது நாம் விவாதித்த overall diagram இதுவாகும் இந்த வரைபடத்தை எவ்வாறு வரையலாம் எனவே இந்த வரைபடதில் பேராசிரியர் course offering ஐ பதிவு செய்கிறார் அவர் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் எந்த மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர் என்பதையும் 5 coursesக்கு குறைவான coursesக்கு மாணவர் பதிவு செய்யலாம் என்பதையும் அவர் கண்டுபிடிக்க முடியும் நாம் ஒரு தகவல்தொடர்பு வரி கட்டுப்பாட்டின் வடிவத்தில் course registration ன் போது வெற்றிகரமாக செய்யப்பட்ட பதிவை எழுதுகிறோம் பில் generate செய்யும் தகவலையும் நாம் external system ஆகிய the billing system ல் எழுதுகிறோம் படிப்புகளை கைவிடுவதற்கு ஒரு கால அவகாசம் உள்ளது மேலும் காலெண்டரை ஒரு வெளிப்புற actor ஆக வைத்திருக்கிறோம் பின்னர் நாம் constraint ஐ எழுதியுள்ளோம் அதாவது இன்றைய தேதி நிர்ணயிக்கப்பட்ட தேதியை விட குறைவாக இருந்தால் அதாவது காலக்கெடு நிறைவேற்றப்படாத வரை மாணவர் ஒரு course ஐ கைவிடலாம் Scott Ambler 2005 இல் தனது புத்தகத்தில் ஒரு use caseசை எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்று சில style noteகளைக் கொடுத்தார் எல்லா use caseகளும் வினைச்சொற்களாக இருக்க வேண்டும் அதை எந்த வரிசையிலும் ஆவணப்படுத்த முடியும் ஆனால் Scott Ambler ன் கூற்றுப்படி முடிந்தவரை வரைபடங்களில் use caseகளின் வரிசையை பதிவுசெய்தால் மாணவர் பதிவைத் தொடங்குகிறார் இது ஒரு முதன்மை actor வெளிப்புற billing system இரண்டாம் நிலை actor ஆகும் முதன்மை actor இடதுபுறத்திலும் இரண்டாம் நிலை actors வலப்பக்கத்திலும் தோன்ற வேண்டும் Actor மற்றும் use caseக்கான relation ஒரு arrow யில்லாத கோட்டினால் வரையப்படுகிறது நேரம் இருக்கும்போதெல்லாம் ஒரு external actor ஆக "நேரம்" அல்லது "calander" இருக்க வேண்டும் Actor மற்றும் இரண்டு வாடிக்கையாளர்களிடையே ஒரு தொடர்பு இருந்தால் அது ஒரு external system ஆகும் எடுத்துக்காட்டாக user எழுத்தருக்கு சில தகவல்களைத் தருகிறார் மேலும் எழுத்தர் அதை enter செய்கிறார் அதை நாம் காட்ட வேண்டியதில்லை நாம் actors systemல் உள்ளிடும் தகவலை மட்டுமே நாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் use caseகளை அதாவது சிக்கலான use caseகளைச் சிதைக்கும் போது நாம் ஆழமான nested sequence ஆக சிதைக்கக்கூடாது Include மற்றும் extend அரிதாக 2 நிலை ஆழத்திற்கு nested செய்யப்பட வேண்டும் use case பெயர்கள் userகளின் பார்வையில் இருக்க வேண்டும் அதாவது userகளின் மொழியைப் பயன்படுத்த வேண்டும் Use caseகள் புரிந்துகொள்ள எளிமையாக இருக்க வேண்டும் மேலும் இது தேவைப்படும் இடங்களில் சிதைக்கப்படலாம் மேலும் இவை தேவைகள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் use caseகள் அடிப்படையில் செயல்பாட்டுத் தேவைகள் ஆகும் மற்றும் தேவைகளைப் போலவே அவை Use Case வரைபடங்களின் design aspects ஐ ப் பாராமல் வேறு எந்த அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் பல use caseகளைக் கொண்ட ஒரு use case வரைபடம் நம்மிடம் இருக்கக்கூடாது இது மிகவும் குழப்பமானதாக மாறும் நமக்கு அதிகமான use caseகள் இருக்கும் சூழ்நிலை இருக்கும்போது நாம் பேக்கேஜிங் பயன்படுத்த வேண்டும் Use case பேக்கேஜிங்கில் பயன்படுத்துகிறோம் அவற்றை packageனுள் வைத்து package ன் பெயரை எழுதுகிறோம் அதாவது வரைபடத்தில்கணக்கு நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து use caseகளையும் எழுதுகிறோம் எடுத்துக்காட்டாக இருப்புநிலையை அச்சிடுவது பணம் செலுத்துதல் மானியம் பெறுதல் போன்றவை ஆகும் இவை accounts package ல் உள்ளன நாம் Use Case diagram ல் Use Cases ன் எண்ணிக்கையைக் குறைப்பதற்கு packaging ஐப் பயன்படுத்தலாம் இங்கே வரைபடத்தில் பாருங்கள் இங்கே ordering செய்யலாம் ordering என்பது packages ல் ஒன்றாகும் ordering உடன் தொடர்புடைய uses cases இங்குள்ளன வாடிக்கையாளர் பராமரிப்பு தொடர்பான use caseகள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன பின்னர் ஒரு தனி வரைபடத்தில் நாம் use caseகளை ordering ல் காண்பிக்க முடியும் மேலும் இது வரைபடத்தைப் புரிந்துகொள்வதை எளிதாக்குகிறது எனவே இதுவரை ஒரு முக்கியமான வரைபடமான use case வரைபடத்தைப் பார்த்து வருகிறோம் ஆனால் இது உருவாக்க எளிய வரைபடங்களில் ஒன்றாகும் ஆனால் use caseகளை அடையாளம் காண்பதிலும் use caseகளை சிதைப்பது தொடர்பாகவும் ஒவ்வொரு use case ஐ ஆவணப்படுத்தவும் இதற்கு கொஞ்சம் திறமை தேவைப்படுகிறது குறிப்பிட்ட problemகளுக்கு use case வரைபடத்தை உருவாக்குவதில் நாம் கொடுக்கும் சில பணிகளை பயிற்சி செய்வதன் மூலம் use case model ஐ உருவாக்கலாம் இங்குள்ள கருத்துகளைப் புரிந்துகொள்வதன் மூலம் மட்டும் use case model ஐ உருவாக்குவதற்கான நிபுணத்துவத்தை நாம் பெற முடியாது நல்ல use caseகளை உருவாக்குவதற்கான நிபுணத்துவத்தை உருவாக்க நாம் பல problemகளைப் பயிற்சி செய்ய வேண்டும் இப்போது class வரைபடத்தைப் பார்ப்போம் classகள் பொதுவான அம்சங்களைக் கொண்ட entities என்பதை நாம் அறிவோம் இது attributes ஐ யும் operations ஐ யும் கொண்டுள்ளது ஒவ்வொரு class ம் objects மூலம் instantiate செய்யப் படலாம் வழக்கமாக accept செய்யப்படும் class கள் திடமான வெளிப்புறங்கொண்ட செவ்வகம் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப் படுகின்றன இதன் compartment களாக name attribute மற்றும் operations உள்ளன நாம் class diagram ஐ வெளிப்படுத்தும் பல்வேறு வழிகளைப் பாப்போம் எடுத்துக்காட்டாக நாம் classன் பெயரை எழுதலாம் நாம் பெயரையும் attributes ஐயும் compartmentsகளாக எழுதலாம் அல்லது நாம் name attribute மற்றும் operations அனைத்தையும் எழுதலாம் நாம் இந்த விரிவுரையின் முடிவில் இருக்கிறோம் அடுத்த விரிவுரையில் class வரைபடத்தை இன்னும் விரிவாக விவாதிப்போம் class diagram ஐ எவ்வாறு ஆவணப் படுத்துவது class relations மற்றும் அவற்றை class diagram ல் represent செய்வது எவ்வாறு என்பது பற்றியும் அடுத்த விரிவுரையில் விவாதிப்போம்